ஃப்ளோ பாஸ்ட் பிளாட் பிளேட் I பிளாசியஸின் முறை எனவே மீண்டும் ஒரு தட்டையான தட்டுக்கான கோட்பாட்டு அணுகுமுறை படிவத்திற்கு செல்லலாம் எனவே ஆளும் சமன்பாடுகள் உங்களிடம் dx மூலம் தொடர்ச்சி சமன்பாடு உள்ளது dv மூலம் 0 க்கு சமம் u மற்றும் v ஆகியவை x கூறு மற்றும் y கூறு வேகங்கள் பின்னர் உங்களிடம் உந்தச் சமன்பாடு உள்ளது அது dx ஆல் udu பிளஸ் vdu மூலம் dy ஆக இருக்கும் அது சமம் என்று நாங்கள் சொன்னோம் dx மூலம் dx ஐ தோராயமாக 0 ஆகக் கணக்கிடலாம் nuவை d ஸ்கொயர் u ஆல் d y ஸ்கொயர் ஓகே இருக்கும் பின்னர் உங்களிடம் ஆற்றல் இருப்பு உள்ளது அது udT ஆல் dx மற்றும் vdT ஆல் dy ஆக இருக்கும் அது ஆல்பாவிற்கு d சதுரம் Tக்கு dy ஸ்கொயர் ஆகும் மேலும் நிறை இருப்பு udCA க்கு dx மற்றும் vdCA dy மூலம் DAB d சதுரம் CA ஆக இருக்கும் dy சதுரம் மூலம் எனவே அவை ஆளும் சமன்பாடுகள் எல்லை நிபந்தனைகள் என்ன u y இல் 0 என்பது 0க்கு சமம் எனவே எல்லை நிலைகள் u இல் y சமம் 0 என்பது 0 u இல் y என்பது முடிவிலிக்கு சமம் என்பது முடிவிலி என்பது இலவச ஸ்ட்ரீம் வேகம் மாணவர் du ஆல் dy y இல் இரண்டு எல்லை நிபந்தனைகளுடன் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை x பற்றி என்ன மாணவர் எந்த ஒன்று மாணவர் ஆம் மாணவர் ஆனால் முடிவிலிக்கு சமமான y இல் du by dy ஐ 0 என்று கூறினால் அதன் அர்த்தம் என்ன அதாவது அங்குள்ள வேகம் நிலையானதாக இருக்க வேண்டும் அது முடிவிலிக்கு சமமாக இருக்க வேண்டும் இல்லையெனில் நம்மிடம் ஒரு முடுக்கம் திரவம் இல்லை மாணவர் இல்லை ஆனால் எல்லை நிலைமைகள் என்பது நாம் பெறும் தீர்வின் அடிப்படையில் அல்ல இந்த உடல் பிரச்சனை என்ன என்பதை அடிப்படையாகக் கொண்டு சரியான எல்லை நிலையைப் பயன்படுத்த வேண்டும் தீர்வு பின்னர் வரும் ஒரு தீர்வைக் கண்டுபிடிப்பதற்காக நாங்கள் ஒருபோதும் எல்லை நிபந்தனையை எழுத மாட்டோம் முதலில் சரியான எல்லை நிலை எது என்பதைக் கண்டுபிடி பிறகு நீங்கள் சென்று தீர்வைக் கண்டறியவும் அது சரியான அணுகுமுறை அல்ல மற்றொன்று u இல் x க்கு சமமான 0 அது என்ன முடிவிலி அல்லது 0 எனவே u இல் x தட்டின் உள்ளே 0க்கு சமம் எனவே இது தட்டுக்கு வெளியே மிகவும் முக்கியமானது வெளிப்படையாக முடிவிலி ஆனால் தட்டுக்குள் அது என்ன மாணவர் தொடர்ச்சி தொடர்ச்சியால் ஆனால் அது தட்டின் விளிம்பில் தொடர்ச்சியாக இல்லை எனவே தகட்டின் விளிம்பில் என்ன நடக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் திரவம் திடீரென்று ஓய்வெடுக்கிறது x கூறு மற்றும் y கூறு வேகம் இரண்டும் எல்லா திசைகளிலும் 0 ஆகும் திரவம் திடீரென்று தட்டையான தட்டுகளை அனுபவிப்பதால் தட்டையான தட்டுக்குள் திரவம் எல்லையில் முழுமையாக ஓய்வெடுக்கிறது எனவே தட்டில் உள்ள u x க்கு சமமான 0 0 ஆக இருக்க வேண்டும் அது அசைந்து கொண்டிருக்க முடியாது அது நகர்ந்து கொண்டிருந்தால் இங்கு தட்டு இருப்பதில் அர்த்தம் இருக்காது அதாவது உராய்வு குறைவான தட்டு மாணவர் அது இல்லை மாணவர் சரி ஆனால் அது x க்கு சமம் மன்னிக்கவும் அது y க்கு சமமாக இருக்க வேண்டும் அது y க்கு சமமாக இருக்க வேண்டும் அது 0 க்கு சமமாக இருக்க வேண்டும் அதுதான் எல்லை நிலை எனவே இப்போது வெளிப்படையாக இது திசைவேக சமன்பாட்டில் நேரியல் அல்லாத பார்வை இது ஒரு நேரியல் அல்லாத சமன்பாடு மற்றும் அவற்றை பகுப்பாய்வு மூலம் தீர்க்க முடியாது ஆனால் சமன்பாடுகளை a க்கு குறைக்க சில அழகான வழிகள் உள்ளன இந்த நிலையான பகுப்பாய்வு நுட்பங்களுக்கு மிகவும் இணக்கமான வடிவம் மேலும் இது பிளாசியஸ் முறை என அழைக்கப்படுவதன் மூலம் வழங்கப்படுகிறது எனவே பிளாசியஸ் உண்மையில் பல ஆண்டுகளுக்கு முன்பு இதுபோன்ற பிரச்சினைகளைப் பார்த்த மிகவும் பிரபலமான விஞ்ஞானிகளில் ஒருவர் எனவே அவர் தீர்க்க இந்த முறையைக் கொண்டு வந்தார் உண்மையில் அதைத் தீர்த்து சரியான பகுப்பாய்வு தீர்வைக் கண்டுபிடிக்கவில்லை ஆனால் குறைந்தபட்சம் அங்கே இது திசைவேக சுயவிவரத்திற்கான தீர்வைக் கண்டறிவதற்கான ஒரு முறையாகும் மற்றும் குறிப்பாக புனைகதை குணகம் மற்றும் வெப்ப பரிமாற்ற குணகம் ஆகியவற்றைக் கண்டறியவும் மாணவர் முதல் ஒன்று சேர்க்கப்படவில்லை மாணவர் இது எந்த x இல் 0 ஆகும் மாணவர் சரி ஆனால் நீங்கள் பார்க்கும் இந்த எல்லை நிலையை வழங்குவது முக்கியம் ஏனெனில் இந்த ப்ளாசியஸ் தீர்வில் நீங்கள் செய்யும் சில மாற்றங்கள் இரண்டையும் ஒரே நேரத்தில் கணக்கிடுவதை நீங்கள் உண்மையில் பார்ப்பீர்கள் இந்த குறிப்பிட்ட நிலை இருப்பதைக் கவனிக்க வேண்டியது அவசியம் அவ்வளவுதான் ஏனென்றால் ஒரு தட்டு கடந்த ஓட்டத்தைப் பார்க்கத் தொடங்கியபோது அந்தத் திரவம் அந்த குறிப்பிட்ட இடத்தில் திடீரென நிற்கிறது என்று சொன்னோம் எனவே நான் அப்படிச் சொன்னால் நீங்கள் சொல்வது சரிதான் நான் x என்று சொன்னால் இந்த நிபந்தனை தானாகவே திருப்தி அடையும் இது உண்மையில் தோராயமான ஒன்றில் ப்ளாசியஸ் யன்படுத்தியிருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் எனவே பயன்படுத்துவதற்கான வழி ஸ்ட்ரீம் செயல்பாடு என்று அழைக்கப்படுகிறது இங்கே உங்களில் சிலர் கேட்டிருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் உங்களில் பெரும்பாலானவர்கள் இந்த வார்த்தையை திரவ இயக்கவியல் வகுப்பில் கேட்டிருக்க வேண்டும் எனவே நீங்கள் dy மூலம் dpsi என்று சொல்கிறீர்கள் எனவே psi என்பது ஸ்ட்ரீம் செயல்பாடு என்றால் இது திரவங்கள் நகரும் இந்த ஸ்ட்ரீம் கோடுகளை விவரிக்கிறது மற்றும் v என்பது dx ஆல் கழித்தல் dpsi ஆகும் எனவே இதை நீங்கள் கருதும் தருணத்தில் தொடர்ச்சி சமன்பாடு தானாகவே திருப்தி அடையும் எனவே தொடர்ச்சி சமன்பாடு பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை பின்னர் ப்ளேசியஸால் செய்யப்பட்ட மிக முக்கியமான அவதானிப்பு என்னவென்றால் எல்லை அடுக்கில் உள்ள u இன்ஃபினிட்டியின் விகிதம் சரி எனவே எல்லை அடுக்கில் உள்ள u இன் முடிவிலியின் விகிதமானது டெல்டாவால் y இன் விகிதத்தின் செயல்பாடாக இருக்கும் y என்பது எந்த y ஒருங்கிணைந்தாலும் y திசையிலும் டெல்டாவிலும் உள்ள இடம் அந்த இடத்தில் தொடர்புடைய எல்லை அடுக்கு தடிமன் ஆகும் எனவே டெல்டா என்றால் இங்கே எல்லை அடுக்கு தடிமன் எனவே கவனிக்கப்பட்டது என்னவென்றால் இந்த வேகத்தின் விகிதம் எப்படியாவது எல்லை அடுக்கின் இருப்பிடத்துடன் விகிதாசாரமாக இருக்க வேண்டும் இப்போது பார்ப்பது கடினம் அல்ல ஆனால் அந்த நேரத்தில் பார்ப்பது மிகவும் கடினம் டெல்டாவால் y இன் விளைவைப் பிடிக்கும் வகையிலான eta எனப்படும் ஒரு புதிய செயல்பாட்டை நாம் வரையறுக்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம் என்று அவர் கூறினார் எனவே டெல்டா என்பது x நிலையின் செயல்பாடு என்பதைக் கவனியுங்கள் டெல்டா இப்போது நீங்கள் அமைந்துள்ள இடத்தைப் பொறுத்து எல்லை அடுக்கின் உயரம் வேறுபட்டது எனவே நீங்கள் ஒரு புதிய அளவை வரையறுக்கிறீர்கள் இது x ஆக இருக்கும் எனவே இது புதிய அளவு அவர் இந்த தோராயத்தை கொண்டு வந்தது மந்திரத்தால் அல்ல பல தடங்கள் மற்றும் பிழைகளுக்குப் பிறகு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய சரியான அளவுகோல் இதுதான் என்பதை அவர் கண்டறிந்தார் உண்மையில் அது ஏன் சரியான அளவுகோல் என்பதை நீங்கள் சிறிது நேரத்தில் பார்ப்பீர்கள் வெவ்வேறு இடங்களில் எல்லை அடுக்கு தடிமன் என்ன என்பதை நாம் உண்மையில் கண்டறியும் போது சரி எனவே நீங்கள் உண்மையில் உள்ளது என்று பார்க்க முடியும் nu இல் x இல் முடிவிலி என்றால் என்ன nu இலிருந்து x இன் முடிவிலி என்றால் என்ன என்று யூகிக்கிறீர்களா எனவே இதை இப்படி எழுதலாம் எனவே u முடிவிலியை nu இலிருந்து x ஸ்கொயர் ரூட் என்பதை ரெனால்ட்ஸ் எண் ரைட்டின் வர்க்க மூலமாக எழுதலாம் x ஆல் வகுக்கப்பட்ட ரெனால்ட்ஸ் எண்ணின் வர்க்க மூலமாக நீங்கள் எழுதலாம் எனவே இது ரெனால்ட்ஸ் எண்ணின் சில செயல்பாட்டு வடிவத்தைக் கொண்டுள்ளது எனவே அது ஒன்றும் இல்லை ஆனால் ரெனால்ட்ஸ் எண்ணின் வர்க்கமூலம் y ஆல் x ஆக இருக்கும் எனவே அவர் இந்த வடிவத்தை கண்டுபிடித்தது ஒரு மந்திரம் அல்ல அது உண்மையில் ரெனால்ட்ஸ் எண்ணுடன் தொடர்புடையது இது திரவ ஓட்டத்தின் பண்புகளுடன் தொடர்புடையது இப்போது உண்மையில் நஸ்ஸெல்ட் எண்ணுக்கு ஒரு குறிப்பிட்ட செயல்பாட்டு வடிவம் உள்ளது இது ரெனால்ட்ஸ் எண் மற்றும் பிராண்ட்ல் எண்ணுடன் தொடர்புடையது என்று நாங்கள் கூறியது உங்களுக்கு நினைவிருக்கலாம் உண்மையில் ரெனால்ட்ஸ் எண்ணின் செயல்பாட்டு வடிவம் இங்கிருந்து வருகிறது எனவே உங்களில் நீங்கள் பார்த்த சில வெளிப்பாடுகள் உங்களுக்கு நினைவிருக்கலாம் பரிசோதனை செய்தவர்கள் உண்மையில் இங்கிருந்து வரும் ரெனால்ட்ஸ் எண்ணை 1 ஆல் 2 இன் சக்தியைக் காண்பீர்கள் நாம் உண்மையில் கடுமையாகப் பார்ப்போம் எனவே இங்கிருந்து நீங்கள் f என்று அழைக்கப்படும் மற்றொரு செயல்பாட்டை வரையறுக்கிறீர்கள் இது eta இன் செயல்பாடு ஆகும் அது psi முடிவிலி என வரையறுக்கப்படுகிறது எனவே இது ஸ்ட்ரீம் செயல்பாட்டிற்கான செயல்பாட்டு வடிவம் நீங்கள் ஸ்ட்ரீம் செயல்பாட்டை சில வகையான ரெனால்ட்ஸ் எண்ணுடன் அளவிடுகிறீர்கள் ஏனெனில் ரெனால்ட்ஸ் எண் திரவ ஓட்டத்தின் ஹைட்ரோடைனமிக் நிலைமைகளைப் பிடிக்கிறது எனவே u என்றால் என்ன என்பதை இங்கிருந்து தெரிந்து கொள்ளலாம் எனவே நீங்கள் dy மூலம் dpsi எனவே இங்கிருந்து psi என்பது nu x இன் வர்க்க மூலத்தில் முடிவிலி f ஆக முடிவிலி ஆகும் எனவே f என்பது இப்போது எட்டா மற்றும் எனவே dpsi by dy என்பது nu x இன் வர்க்க மூலத்தில் nu x இன் ஸ்கொயர் ரூட்டாக உள்ளது எனவே நான் வெறுமனே சங்கிலி விதியைப் பயன்படுத்துகிறேன் மேலும் டெட்டா பை dy என்பதை நீங்கள் இங்கிருந்து பெறலாம் அது ஒன்றும் இல்லை ஆனால் டெட்டா பை dy என்பது nu ஆல் x இல் முடிவிலி இன் வர்க்கமூலமாகும் எனவே நான் அதை இங்கே மாற்ற முடியும் எனவே அது டெட்டா மூலம் df க்குள் முடிவிலியாக இருக்கும் எனவே இது விகிதத்திற்கு ஒரு சுவாரஸ்யமான செயல்பாட்டு படிவத்தை வழங்குகிறது பிறகு v v என்பது dxஐக் கழித்தல் dpsi என்பதைக் கண்டறிய வேண்டும் மேலும் நீங்கள் அனைத்து சங்கிலி விதி வணிகத்தையும் செய்யலாம் எனவே நான் இங்கே சங்கிலி ஆட்சி செய்யப் போவதில்லை எனவே u இன்ஃபினிட்டி nuவின் அரை வர்க்க மூலமானது x ஆல் இருக்கும் eta df ஆல் கழித்தல் f ஆல் பெருக்கப்படும் எனவே உங்கள் அனைவரையும் செயின் ரூல் செய்து ஸ்ட்ரீம் செயல்பாட்டின் அடிப்படையில் v க்கு இதுவே சரியான வெளிப்பாடு என்று உங்களை நம்பவைக்க விரும்புகிறேன் எனவே இது மிகவும் கடினம் அல்ல சில நிமிட உடற்பயிற்சி எனவே இப்போது நான் dx மூலம் u கண்டுபிடிக்க முடியும் நான் dy மூலம் du கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் du மூலம் d ஸ்கொயர் u மூலம் dy ஸ்கொயர் மூலம் கண்டுபிடிக்க முடியும் இந்த மூன்று வழித்தோன்றல்கள் எனக்குத் தெரிந்தால் நான் இப்போது உந்த சமநிலையின் அனைத்து கூறுகளையும் மாற்றிவிட்டேன் எனவே நீங்கள் டெட்டா கியூப் மூலம் 2 டி கியூப் எஃப் ஆகவும் டீ க்யூப் மூலம் எஃப் ஆகவும் டெட்டா ஸ்கொயர் மூலம் எஃப் ஆகவும் டிஎஃப் என்பது டிடாவால் டிஎஃப் ஆகவும் மாறினால் ஈட்டா 0 x க்கு சமமாக இருக்கும் 0 மற்றும் df ஆனது deta க்கு சமமான 1 எனவே அது எல்லை நிலை எனவே உந்த சமநிலை அடிப்படையில் இந்த சாதாரண வேறுபாடு சமன்பாட்டிற்கு குறைக்கிறது உங்களிடம் முன்பு இருந்தது இது x மற்றும் y இன் செயல்பாடாக இருந்த pde ஆகும் இப்போது நீங்கள் ODE இல் செயலிழந்துவிட்டீர்கள் மேலும் முந்தைய சமன்பாட்டில் x கூறு மற்றும் y கூறு வேகத்தையும் நீங்கள் கொண்டிருந்தீர்கள் என்பதைக் கவனியுங்கள் நீங்கள் ஸ்ட்ரீம் ஃபங்ஷன் ஃபார்முலேஷனைப் பயன்படுத்துவதால் அதெல்லாம் ஒரு எளிய ODE மூன்றாம் வரிசை ODE இல் செயலிழக்கச் செய்யப்பட்டுள்ளது நான் முதலில் நீங்கள் பார்க்கும் அனைத்து எல்லை நிபந்தனைகளையும் எழுதுகிறேன் மாணவர் நீங்கள் உண்மையில் v க்கான மற்றொரு எல்லை நிலையை கொண்டு வரலாம் நீங்கள் உண்மையில் அதைப் பெறுவீர்கள் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே நிச்சயமாக இது நேரியல் அல்லாத நேரியல் சமன்பாடு அல்ல அது ஆச்சரியமல்ல எப்படியும் நேரியல் அல்லாத சமன்பாட்டிற்கான நேரியல் சமன்பாட்டை நாம் பெறப் போவதில்லை எனவே இது ஒரு நேரியல் அல்லாத சமன்பாடு இது எஃப் இல் நேரியல் அல்ல நிச்சயமாக இந்த நாட்களில் நீங்கள் அதை எண்ணியல் ரீதியாக தீர்க்க ஆசைப்படுவீர்கள் ஆனால் பிளாசியஸ் என்ன செய்தார் அவர் நிச்சயமாக ஒருவரால் முடிந்த தொடர் தீர்வைப் பயன்படுத்தினார் அதனால் அது ஆகிவிட்டது எனவே இப்போது எங்களிடம் டேபிள் உள்ளது இது உங்களுக்கு எஃப்டிஎஃப் மூலம் டெட்டாவையும் டி ஸ்கொயர் எஃப் டெட்டா ஸ்கொயரையும் வழங்குகிறது எனவே இப்போது அவற்றின் நிலையான அட்டவணைகள் கிடைக்கின்றன மீண்டும் இந்த அட்டவணைகள் மந்திரத்தால் வரவில்லை இந்த வித்தியாசமான சமன்பாடுகளுக்காக இந்த எண்களை யாரோ ஒருவர் மிகவும் சிரமப்பட்டு உருவாக்கியுள்ளார் அதனால் எங்களிடம் உள்ளது இந்த எண்களை உங்களுக்கு வழங்கும் அட்டவணைகள் எங்களிடம் உள்ளன அது உங்கள் உரையில் உள்ளது மற்றும் பிற குறிப்புகளிலும் உள்ளது எனவே இந்த சாய்வு உங்களுக்குத் தெரிந்தால் நீங்கள் முடித்துவிட்டீர்கள் எனவே நாம் உண்மையில் விரும்புவது 0 க்கு சமமான y இல் dy ஆல் du ஐக் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் உராய்வு குணகத்தைக் கண்டறிய விரும்பினால் அதுதான் நாங்கள் விரும்புகிறோம் ஏனென்றால் முழு சுயவிவரத்திலும் எங்களுக்கு ஆர்வம் இல்லை முழு சுயவிவரத்தையும் பார்ப்பது மிகவும் சலிப்பாக இருக்கிறது எனவே உராய்வு குணகம் மற்றும் வெப்ப போக்குவரத்து குணகம் மற்றும் வெகுஜன போக்குவரத்து குணகம் ஆகியவற்றைக் கண்டுபிடிப்பது உண்மையில் ஆர்வமாக உள்ளது எனவே dy மூலம் du தெரிந்தால் முடித்துவிட்டோம் எனவே u என்பதன் வெளிப்பாடு தெரியாது u இன்ஃபினிட்டியின் மூலம் df என்பது d eta எனவே நீங்கள் dy மூலம் du விரும்பினால் நீங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும் deta சதுரத்தால் d சதுரம் f என்றால் என்ன எனவே அந்த நோக்கத்திற்காகவே இந்த மூன்று வகைகளிலும் அட்டவணைகள் வரையப்பட்டுள்ளன எனவே உராய்வு குணகத்தைக் கண்டறிவதற்கு முன் u by u முடிவிலி is df by deta என்று சொன்னோம் எனவே எல்லை அடுக்கு தடிமன் வரையறை என்ன மாணவர் U 0 99 ஆக உள்ளது U 0 99 ஆக உள்ளது எனவே எல்லை அடுக்கு தடிமன் தொடர்புடைய எல்லை அடுக்கு தடிமன் வலது மற்றும் இங்கே அது எட்டா நன்றாக இருக்கும் எனவே d f ஆல் d eta மதிப்பானது 0 99 க்கு சமமாக இருந்தால் அதனுடன் தொடர்புடைய எல்லை அடுக்கு தடிமன் என்ன என்பதை உங்களுக்குத் தெரிவிக்கும் எனவே eta சமம் 5 தோராயமாக 5 df ஆல் deta தோராயமாக 0 99 என்று கண்டறியப்பட்டது எனவே 5 க்கு சமமான அந்த ஈட்டா உண்மையில் எல்லை அடுக்கு தடிமனை வரையறுக்கிறது எனவே eta ஆனது y ஆல் u முடிவிலி இன் வர்க்க மூலத்தில் mu ஆல் x ஃபைன் ஆக கொடுக்கப்படுகிறது எனவே எல்லை அடுக்கு தடிமன் என்பது y மதிப்பின் ஈட்டா 5 க்கு சமம் எனவே 5 க்கு சமமான ஈட்டாவில் y க்கு சமமான டெல்டா அது 5 ஆல் nu x இன் வர்க்க மூலத்தில் u முடிவிலி மூலம் வழங்கப்படுகிறது nu x இன் இன்ஃபினிட்டியின் வர்க்கமூலம் என்ன இது ரெனால்ட்ஸ் எண்ணின் வர்க்கமூலத்தால் x ஆகும் எனவே இது உள்ளூர் ரெனால்ட்ஸ் எண்ணின் வர்க்க மூலத்தின் மூலம் x க்கு 5 என்பது தொடர்புடைய இருப்பிடத்தின் அடிப்படையில் வரையறுக்கப்படுகிறது எனவே எல்லை அடுக்கு தடிமன் இப்போது x ஒருங்கிணைப்பின் செயல்பாடாக எல்லை அடுக்கு தடிமனுக்கான வெளிப்பாடு கிடைத்தால் எனவே இது மிகவும் அருமை எனவே இப்போது எல்லை அடுக்கு தடிமன் என்ன என்பதை நான் கண்டுபிடிக்க விரும்புகிறேன் என்று உங்களுக்குத் தெரியும் அதற்கான வெளிப்பாடு என்னிடம் உள்ளது நிலை என்னவென்று எனக்குத் தெரிந்தவரை நான் கணக்கிட முடியும் அந்த இடத்தில் தொடர்புடைய எல்லை அடுக்கு தடிமன் என்ன எனவே இது ஒரு முக்கியமான தகவல் எனவே எல்லை அடுக்கு தடிமன் என்ன என்பதை சோதனை ரீதியாக அளவிடுவது மிகவும் கடினம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆனால் இப்போது எங்களுக்கு ஒரு மதிப்பீடு கிடைத்துள்ளது சரி நிலையின் செயல்பாடாக எல்லை அடுக்கு தடிமன் என்னவாக இருக்க வேண்டும் என்ற கோட்பாட்டு மதிப்பீட்டைப் பெற்றுள்ளோம் அதன் மூலம் இப்போது நாம் சென்று உராய்வு குணகம் என்ன என்பதைக் கண்டறியலாம் எனவே உராய்வு குணகம் y இல் tau என வரையறுக்கப்படுகிறது இது 0 க்கு சமமான rho u முடிவிலி சதுரத்தால் 2 ஆல் வகுக்கப்படுகிறது பைன் ஃப்ரீ ஸ்ட்ரீம் ஒரு யூ இன்ஃபினிட்டி என்பது ஃப்ரீ ஸ்ட்ரீம் வேகம் மற்றும் அதனால் அது y இல் dயூ ஆல் டு வை சமமாக 0 க்கு சமமாக rho u இன்ஃபினிட்டி ஸ்கொயர் 2 ஆல் வகுக்கப்படுகிறது எனவே இப்போது எனது மாற்றியமைக்கப்பட்ட மாறிகளின் அடிப்படையில் என்னால் கணக்கிட முடியும் மற்றும் அது மாறிவிடும் என்று எனவே அது சுமார் 0 33 ஆக இருக்கும் எனவே அது u இன்ஃபினிட்டியில் mu ஆகவும் u இன்பினிட்டியின் வர்க்க மூலத்தை nu x ஆல் d ஸ்கொயர் எஃப் ஆக டெட்டா ஸ்கொயர் ஆல் எட்டாவில் 0 க்கு சமமாக rho u முடிவிலி சதுரத்தை 2 ஆல் வகுக்க வேண்டும் எனவே எட்டாவைப் பொறுத்தமட்டில் எனது செயல்பாடு f இன் இரண்டாவது வழித்தோன்றல் எனக்குத் தெரிந்தால் நான் முடித்துவிட்டேன் எனவே அது மைனஸ் பாதியின் சக்திக்கு ரெனால்ட்ஸ் எண்ணில் 0 664 ஆக இருக்கும் எனவே இது ரெனால்ட்ஸ் எண்ணின் உராய்வு குணகத்தின் செயல்பாட்டு சார்பு எனவே அது உள்ளூர் உராய்வு குணகம் ஆனால் நான் அதிக ஆர்வமாக இருப்பது சராசரி உராய்வு குணகம் ஏனெனில் சோதனைக் கண்ணோட்டத்தில் எனக்கு உண்மையில் தேவைப்படுவது சராசரி அளவு மற்றும் உள்ளூர் அளவு அதிகம் பயன்படாது எனவே rho முடிவிலி சதுரத்தால் 2 ஆல் வகுக்கப்படும் எல்லையில் உள்ள சராசரி வெட்டு அழுத்தத்தால் வழங்கப்படும் சராசரி உராய்வு குணகத்தை என்னால் கண்டுபிடிக்க முடியும் மேலும் நீங்கள் ஒருங்கிணைந்ததைச் செய்தால் அதைச் செய்வது கடினம் அல்ல எனவே அது 0 முதல் L வரை 1 ஆல் L tau d x ஆக rho u இன்ஃபினிட்டி ஸ்கொயர் 2 ஆல் வகுக்கப்படும் எனவே நீங்கள் ஒருங்கிணைப்பை உருவாக்கலாம் எனவே மைனஸ் 1 ஆல் 2 மற்றும் 1 ஆல் வகுக்கப்பட்ட நீளத்தின் அடிப்படையில் ரெனால்ட்ஸ் எண்ணாக 2 மடங்கு 0 328 கழித்தல் 1 ஆல் 2 சரி என்பது ஒரு புள்ளியாக இருக்கும் எனவே இது சுவாரஸ்யமானது எனவே உராய்வு குணகத்தை நீளமாக கண்டால் எனவே அது தட்டின் முடிவில் உள்ள உள்ளூர் உராய்வு குணகம் ஆகும் எனவே தட்டின் நீளம் மைனஸ் 1 ஆல் 2 இன் சக்தியின் அடிப்படையில் ரெனால்ட்ஸ் எண்ணாக 0 எனவே அது சுவாரஸ்யமானது எனவே L நீளமுள்ள முழு தட்டையான தட்டுக்கான சராசரி உராய்வு குணகம் அந்த இடத்தில் உள்ள உள்ளூர் உராய்வு குணகத்தின் இரு மடங்கு ஆகும் எனவே இது ஒரு முக்கியமான அவதானிப்பு அந்த நீளத்தின் அடிப்படையில் உராய்வு குணகத்தின் இருமடங்காக இருக்கும் இப்போது சிலநீங்கள்உண்மையில்இங்கிருந்துபிரித்தெடுக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் என்னிடம் ஒரு தட்டு இருப்பதாகக் கருதி என்னிடம் மற்றொரு தட்டு உள்ளது என்று சொல்லலாம் அதாவது எல் நீளமுள்ள தட்டின் அடிப்படையில் எனது எல்லா கணக்கீடுகளையும் செய்தேன் இப்போது நான் என்றால் அதே பரிசோதனையை மீண்டும் செய்ய விரும்பினால் அளவின் பாதியை சொல்லலாம் நான் முழு கணக்கீடுகளையும் மீண்டும் செய்யத் தேவையில்லை நான் பெற விரும்பும் அனைத்து சராசரி அளவையும் பிரித்தெடுக்க இந்த சொத்தைப் பயன்படுத்தலாம் எனவே உள்ளூர் உராய்வு குணகம் எனக்குத் தெரிந்தால் அந்த இடம் வரையிலான சராசரி உராய்வு குணகம் என்ன என்பதை என்னால் மதிப்பிட முடியும் எனவே இது ஒரு முக்கியமான அவதானிப்பு